அனைவருக்கும் வணக்கம் NPTEL பாடத்தின் லிங்குஸ்டிக்ஸ் அஃபிரேஸிட்டிங் மற்றும் டைப்பாலஜி ஆஃப்ரோச்சின் அமர்வுக்கு வரவேற்கிறோம் நாம் லெக்சிகல் மோர்பாலஜிகல் டைபாலஜி பற்றி விவாதித்து கொண்டிருந்தோம் நாம் லெக்சிகல் டைப்பாலஜி விவாதத்தை தொடங்கினோம் பின்னர் நான் இறுதியில் நாம் மோர்பாலஜிகல் டைபாலஜி நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னேன் உங்கள் நினைவாற்றலை புதுப்பிக்க நாம் லெக்சிகல் மற்றும் மோர்பாலஜிகல் சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன சொற்றொடரும் லெக்சிகல் சொற்றொடரும் மோர்பாலஜிகல் என்றால் என்ன உங்களுக்கு இருக்கும் ஒற்றுமைகள் என்ன என்பது பற்றி விவாதித்தோம் முதன்மையாக ஒற்றுமை அது லெக்சிகல் அல்லது மோர்பாலஜிகல் என்பது வார்த்தைகள் விவாதத்தை மையமாக கொண்டது ஒற்றுமை மற்றும் வேறுபாடு என்னவெனில் நீங்கள் லெக்சிகல் அல்லது லெக்சிகல் டைபாலஜி அகராதியை அணுக முயற்சிக்கும் போது நீங்கள் ஒரு முழு அலகு என்ற வகையில் வார்த்தையின் ஒரு பகுதியை அணுகுகிறீர்கள் ஆனால் நீங்கள் உருமாற்றத்தை அணுகும் போது நீங்கள் துணை அலகு அல்லது வார்த்தையின் உட்பகுதி மட்டத்தில் உள்ள தரவை ஆய்வு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் ஒரு சொல்லை ஒட்டு மொத்தமாக பார்க்க போவதில்லை மாறாக நீங்கள் அதை துணை அலகுகளாக பிரிக்க முடியுமா என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே அது உங்கள் மோர்பாலஜிகல் விவாதம் அல்லது மோர்பாலஜிகல் டைபாலஜியாக இருக்க போகிறது இது ஒரு லெக்சிகல் பயிற்சியை மையமாக கொண்ட ஒரு பாடநெறி என்று கருதி முதன்மையாக ஒவ்வொரு அலகுக்கும் சில பொதுமைப்படுத்தல்களை நாம் கொண்டு வருவோம் அது சொற்பொருள் மோர்பாலஜிகல் அல்லது சொற்பொருள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அனுபவ தரவுகளின் மூலம் வரையக்கூடிய பொதுமைப்படுத்தல்கள் அல்லது மொழியியல் நிபுணர்கள் வேலை செய்து வரும் அனுபவ சான்றுகளின் மூலம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த வகையில் ஆறு வெவ்வேறு களங்களை நாங்கள் பரிசீலித்தோம் இந்த ஆறு களங்களின் சொற்பொருள் லெக்சிகளை அடிப்படையாக கொண்டு ஆராயப்படுகிறது அல்லது பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன சொற்பொருள்களின் ஆறு வெவ்வேறு நோக்கங்கள் அல்லது ஆறு வெவ்வேறு களங்கள் எவை நான் ஏற்கனவே என் முந்தைய விவாதத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் நாம் உடல் பாகங்கள் உறவு சொற்கள் தனிப்பட்ட பெயர்ச்சொற்கள் எண் எதிர்ச்சொல் மற்றும் வண்ண வார்த்தைகளிள் கவனம் செலுத்த போகிறோம் என்று நேரமின்மை காரணமாக இந்த குறிப்பிட்ட அமர்வுக்கான அனைத்து விவரங்களையும் நான் பார்க்காமல் போகலாம் ஆனால் நான் நிச்சயமாக உடல் பாகங்கள் மற்றும் உறவினர் விதிமுறைகளை பற்றி பேசுவேன் மேலும் நீங்கள் புத்தகத்தை படித்து அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் சொற்பொருள் நிலையில் சம்பந்தப்பட்ட களங்களின் பிற விஷயங்களில் அக்கறை கொண்டுள்ளன நாம் உடல் பாகங்கள் பற்றி பேசுகிறோம் ஏனெனில் அனைத்து மொழிகளிலும் உடலுக்கு ஒரு சொல் வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள முடியும் என்றால் முதல் பொதுமைப்படுத்தல் பற்றி விவாதித்தோம் இரண்டாவது பொதுமைப்படுத்தல் பெரும்பாலான மொழிகளில் தலை உடல் கை கண் மூக்கு வாய் ஆகிய சொற்கள் தனித்தனியான சொற்களாக உள்ளன எனவே இது இரண்டாவது பொதுமைப்படுத்தல் ஆகும் மூன்றாவது பொதுமைப்படுத்தல் என்பது ஒரு மொழிக்கு தனிப்பட்ட கால் விரல்களுக்கு ஒரு சொல் இருந்தால் அது நிச்சயமாக தனிப்பட்ட விரல்களுக்கும் ஒரு சொல் இருக்கும் பொதுமைப்படுத்தல் நான்கு ஒரு மொழியில் கால் மற்றும் கை என்ற சொல் இருந்தால் அது அதற்கு ஒரு வார்த்தை வேண்டும் இவை அனைத்தும் உடல் பாகங்களுக்கு தொடர்புடையவை ஐந்தாவது பொதுமைப்படுத்தல் என்பது தலை h e a d என்பது எல்லா மொழிகளிலும் உள்ள ஒரு மோனோமார்பெமிக் சொல் ஆகும் ஆறாவது பகுதியின் உடலின் மேல் மற்றும் கீழ் பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய சில சொற்கள் உள்ளன என்று கூறலாம் எனவே உடலின் மேல் அல்லது கீழ் பகுதி என்ற சொற்கள் உருவாக்கப்பட்டால் மேல் பகுதியில் உள்ள உடல் சொற்கள் அடிப்படை வடிவமாகவும் கீழ் பாகங்கள் வழித்தோன்றலாகவும் கருதப்படுகிறது இந்த தகவலுடன் நாம் உறவுமுறை விதிமுறைகளுக்குள் செல்வோம் உறவுமுறையில் முதன்மையாக நாம் பொதுமைப்படுத்தலில் கொண்சங்குனியால் மற்றும் அஃபினல் என்பதை பற்றி பேசினோம் நான் அதை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் முதன்மையாக கொண்சங்குனியால் மற்றும் அஃபினல் என்பது உறவினர்களுக்கிடையிலான வேறுபாடு பாலின வேறுபாடு தலைமுறை வேறுபாடு போன்ற விஷயங்கள் ஆகும் எனவே இது தொடர்புடைய விஷயங்களின் அடிப்படையில் பால் வேறுபாடுகள் அல்லது பாலின வேறுபாடுகள் மற்றும் தலைமுறை வேறுபாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சில பொதுமைப்படுத்தல்கள் உருவாக்கப்படலாம் ஏழாம் பொதுமைப்படுத்தல் என்பது நீங்கள் தலைமுறை வேறுபாடுகளை பார்த்தால் கொண்சங்குனியால் மற்றும் அஃபினல் உறவினர்களுக்கும் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் இடையிலான பாலின வேறுபாடு எல்லா மொழிகளிலும் உள்ளது அதாவது உங்கள் தந்தையின் ஆண் உடன்பிறப்புக்கு உங்களிடம் ஒரு சொல் இருந்தால் நிச்சயமாக உங்கள் தந்தையின் பெண் உடன்பிறப்புக்கும் ஒரு சொல் இருக்கும் மற்ற வழியில் இந்த வகையான விஷயம் என்பது ஒரு மொழியில் உங்கள் தந்தையின் ஆண் உடன்பிறப்புக்கு ஒரு சொல் அனுமதிக்கிறது என்றால் பின்னர் அதே மொழியில் உங்கள் தாயின் ஆண் உடன்பிறப்புக்கும் ஒரு சொல்லை அனுமதிக்கும் எனவே இரு தரப்பிலிருந்தும் தலைமுறை வேறுபாடுகள் கொண்சங்குனியால் மற்றும் அஃபினல் வேறுபாடுகள் பின்னர் பாலின வேறுபாடுகளும் இருக்கும் எட்டாவது பொதுமைப்படுத்தல் என்பது தந்தைக்கும் தாயாருக்கும் தனி தனியான சொற்களை கொண்டிருப்பதை பற்றியது எனவே உங்கள் ஆண் மற்றும் பெண் பெற்றோருக்கு அர்த்தம் எல்லா மொழிககளிலும் அதற்கு வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும் பின்னர் நாம் ஒரு விவாதத்தில் இருந்து பால் மற்றும் பாலின வேறுபாடு என்பது இரண்டாவது இறங்குவரிசை தலைமுறையின் வேறுபாடு ஆகும் அது இரண்டாவது ஏறுவரிசையில் தலைமுறையை வேறுபடுத்தி தாத்தாவுக்கு விதிமுறைகள் இருந்தால் பேரக்குழந்தைகளுக்கும் கூட விதிமுறைகள் இருக்கும் எனவே இது இரண்டு வெவ்வேறு தலைமுறைகளில் ஏறுவரிசை அல்லது இறங்குவரிசை என்பதாகும் இறங்கு தலைமுறைகளில் ஒரு வார்த்தை இருந்தால் நிச்சயமாக ஏறுவரிசை தலைமுறையிலும் ஒரு வார்த்தை இருக்கும் மற்ற வழி சுற்றுகள் உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் குறைந்தது இறங்குவரிசை தலைமுறை ஒரு வார்த்தையை கொண்டிருந்தால் ஏறுவரிசை தலைமுறைக்கும் ஒரு வார்த்தை இருக்கும் என்பது உறுதி எனவே உறவு முறை தொடர்பான சில பொதுமைப்படுத்தல்கள் இதை லெக்ஸிகல் மற்றும் மோர்பாலஜிகல் டைபாலஜி என்று குறிப்பிட்டேன் எனவே நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது நாம் உறவு முறைகளின் அமைப்பு பற்றி பேச வேண்டும் அவை எத்தகைய மோர்பாலஜிகல் அமைப்பை கொண்டுள்ளன எனவே இங்கே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் போன்ற வார்த்தைகள் எப்போதும் பெரும்பாலான மொழிகளில் மோனோமோர்பமிக் உள்ளன மற்றும் பாலிமோர்பிமிக் வார்த்தைகள் என்றால் என்ன தாத்தா பாட்டி பேரன் பேத்தி இவை பெரும்பாலும் பாலிமோர்மோமிக் வார்த்தைகள் ஆகும் எனவே நிச்சயமாக ஆங்கிலத்தில் முதல் வகை அல்லது முதல் தொகுப்பு மோனோமோர்பமிக் மற்றும் இரண்டாவது தொகுப்பு பாலிமோர்ப்மிக் ஒன்றுக்கு சொந்தமானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை பாருங்கள் இங்குள்ள யோசனை அல்லது அனுமானம் என்னவென்றால் பெரும்பாலான மொழிகளில் இது போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே உறவுமுறை என்ற சொற்கள் சில நேரங்களில் மோனோமோர்பமிக் ஆகவும் சில நேரங்களில் வார்த்தையின் தன்மையை பொறுத்து பாலிமோர்பிமிக் ஆகவும் இருக்க முடியும் இது தொடர்பாக நாம் அடுத்த பொதுமைப்படுத்தலுக்கு செல்வோம் இது லெக்சிகல் மோர்பாலஜிகல் சிக்கல்களை உள்ளடக்கியது பொதுவாக எல்லா மொழிகளிலும் அடிக்கடி வரும் உறவுமுறை சொற்கள் சொற்பொருள் அடிப்படையிலும் மோர்பாலஜிகல் அடிப்படையிலும் எளிமையாக உள்ளன என்பதை பத்தாவது பொதுமைப்படுத்தல் தான் நமக்கு சொல்கிறது சொற்பொருள் மற்றும் மோர்பாலஜிகல் ரீதியாக சிக்கலான சொற்கள் குறைவாகவும் உள்ளன இது கவனிக்கவும் புரிந்து கொள்ளவும் இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் ஆகும் இங்கே யோசனை என்னவென்றால் இதில் உறவுமுறையின் உருவ அமைப்பின் சிக்கல்கள் பற்றி பேசுவதால் நீங்கள் சொற்பொருள் மோர்பாலஜிகல் எளிமை மற்றும் சிக்கலான தன்மைக்கு எதிராக பத்தாவது பொதுமைப்படுத்தல் பேச்சுகளை கவனிக்க வேண்டும் இது எல்லா மொழிகளிலும் அல்லது பெரும்பாலான மொழிகளில் எழுதப்படுகிறது அடிக்கடி வரும் உறவுமுறை சொற்கள் சொற்பொருள் மற்றும் மோர்பாலஜிகல் எளிமையானவை உதாரணமாக தந்தை தாய் இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொற்கள் அதனால் தான் சொற்பொருள் ரீதியாகவும் அவை மோர்பாலஜிகல் ரீதியாகவும் அவை எளிமையானவை சொற்பொருள் மற்றும் அமைப்பியல் ரீதியில் மிகவும் சிக்கலான சொற்களாக மருமகள் மைத்துனர் மருமகன் அல்லது பெரியவர் என்று சொல்லலாம் எனவே சொற்பொழிவில் அடிக்கடி அல்லது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படாத இந்த வகையான சொற்கள் அவை சொற்பொருள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிக்கலானதாக தோன்றுகின்றன எனவே சிக்கலான மற்றும் எளிமையான சொற்பொழிவு நிகழ்வு மேலும் உறவுகளில் குறைந்த சிக்கலான சொற்பொருள் மற்றும் எளிமை என்பது சொற்பொழிவில் நிகழும் அதிர்வெண்ணுடன் தொடர்புடையது மேலும் உறவுகளில் குறைந்த சிக்கலான சொற்பொருள் மோர்பாலஜிகல் அலகுகள் குறைவான அடிக்கடி உறவுகள் மற்றும் சொற்பொருள் மோர்பாலஜிகல் அளவில் மிகவும் சிக்கலானது எனவே பத்தாவது பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன நான் தந்தை மற்றும் மாமனார் பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் உதாரணமாக தந்தை என்பது பொதுவாக பயன்படுத்தப்படும் அல்லது அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொல் ஆகும் அதனால் தான் இது சொற்பொருள் ரீதியாக எளிமையானது மோர்பாலஜிகல் கூட எளிமையானது ஆனால் மாமனார் அது ஒரு போலிமோரிபமிக் வார்த்தை ஏனெனில் அது சொற்பொருள் ரீதியில் சிக்கலாக உள்ளது மாமனார் என்ற வார்த்தையில் மூன்று மோர்ப்பிகள் உள்ளன ஆனால் தந்தை விஷயத்தில் ஒரே ஒரு மோர்ப்பிம் உள்ளது எனவே நீங்கள் மோர்பாலஜி மற்றும் சொற்பொருள் இரண்டையும் கணக்கில் எடுத்து கொண்டால் தந்தை மற்றும் மாமனார் என்ற வார்த்தையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று போலவே இருக்கும் முந்தையது ஒரு எளிமையான மற்றும் பிந்தையது மிகவும் சிக்கலானது எனவே இது பத்தாவது பொதுமைப்படுத்தல் பற்றியது சிக்கலான தன்மை மற்றும் எளிமை பற்றிய பொதுமைப்படுத்தல்கள் பற்றிய இந்த தகவலுடன் சொற்பொருள் மற்றும் மோர்பாலஜிகல் நிலையின் சிக்கலான தன்மை தனிப்பட்ட பிரதிபெயர்கள் மற்றும் உறவுமுறை சொற்களை பற்றி நாம் பார்க்கலாம் எனவே இப்போது நாம் சொற்பொருள் மற்றும் மோர்பாலஜிகல் மட்டத்தில் உள்ள சிக்கல்களை பற்றி பேசி கொண்டிருப்பதால் நான் அதை கட்டமைப்பு ரீதியான சொற்றொடருக்கு கொண்டு வர விரும்பினால் உறவு கலைச்சொற்கள் பெரும்பாலும் உண்மை மற்றும் இயற்கையாக கொடுக்கப்பட்ட பிரிவுகளை பின்பற்றுவதை நாம் கவனிக்க வேண்டும் அது சமூகத்தில் பயன்படுத்தப்படும் முறை சமூக நெறிமுறைகள் மற்றும் உறவு விதிமுறைகள் அவை குடும்பத்தில் மற்றும் நீட்டிக்கப்பட்ட ஒரு உறவு அல்லது உறவு வகையை பொறுத்தது என்பது முதன்மையான உண்மை எனினும் உடல் பகுதி சொல் வழக்கில் சாத்தியமான அனைத்து இயற்கை பிரிவுகளும் அனைத்து மொழிகளால் எடுக்கப்படுவதில்லை உடல் பாகங்கள் பற்றி நாம் என்ன பேசிக்கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஒரு சிறந்த சொல்லகராதியின் அம்சம் என்ன அது உண்மையாக இருந்தால் எல்லாவற்றிற்கும் ஒரு வார்த்தை இருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே ஓரிரு வார்த்தைகள் அல்லது உங்கள் உடலில் ஒரு ஜோடி விஷயங்கள் உள்ளன என்று விவாதித்தோம் இதில் மனிதன் அல்லது இயற்கை மொழிகளில் உங்கள் உடல் பாகங்கள் அனைத்தும் தங்களுக்கு தனிப்பட்ட சொற்களை கொண்டுள்ளன என்பது எந்த மொழிக்கும் சாத்தியமில்லை உறவு முறையில் இதே போன்ற ஒன்றை நாம் கவனிக்கிறோம் உறவுமுறையில் தலைமுறை வேறுபாடுகள் பாலின வேறுபாடுகள் மற்றும் நீட்டிக்கப்பட்ட குடும்பம் அல்லது உறவினர் வகையினை பொறுத்தது மனித உறவுகள் எனவே இதற்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுக்க முடியாது ஏனெனில் இதில் பல உறவுகள் உள்ளன கொண்சங்குனியால் மற்றும் அஃபினல் வேறுபாடுகள் பற்றி பேசும் போது இதன் காரணமாகவே நாம் ஒரு இணையை வரைய முடியும் அல்லது உடல் பாகங்கள் மற்றும் உறவு முறை தொடர்பான சொற்பொருள் இடையே ஒரு ஒற்றுமையை வரைய முடியும் உடல் உறுப்பு சொற்களை போலவே எந்த ஒரு மொழியிலும் எல்லா வகையான உறவுமுறை சொற்களுக்கும் இயற்கை பிரிவுகளை பெற இயலாது இந்த இணைப்புகளில் நாம் ஒரு சிறந்த சொல்லகராதியை தேடக்கூடாது அது உறவுமுறை அல்லது நீங்கள் பேசும் தொடர்பு நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்தும் எந்த மொழியும் சிறந்த சொல்லகராதி ஆகும் உங்கள் மொழியை வேறு எந்த மொழியை விடவும் உயர்ந்தது என்று எதிர்பார்க்க வேண்டாம் உண்மையில் இந்த வழியில் மொழிகள் வேலை செய்யாது மொழிகள் தன்னிறைவு பெற்றவை அதே நேரத்தில் அவை சிறந்த வகையான சூழ்நிலைகளை கொண்டிருக்காமல் போவதை பற்றி நீங்கள் கவலை படக்கூடாது நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஆறு வகையான சொற்பொருள் களங்கள் தான் ஒவ்வொரு மொழியிலும் தனக்கேயான ஒரு பொருளை வெளிப்படுத்துகிறது மொழிகள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன மனித மொழிகளின் சொற்களஞ்சியத்தில் அல்லது எல்லா மனித மொழிகளில் உள்ள இலட்சியத்தை நாம் தேடக்கூடாது எனவே இந்த தகவலுடன் தனிப்பட்ட பெயர்ச்சொற்களுடன் தொடர்புடைய மற்றொரு வகைக்கு செல்லலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட மொழிக்குரிய தனிப்பட்ட பெயர்ச்சொற்களின் அடிப்படையில் சில வகையான பொதுமைப்படுத்தல்களை நாம் வரையலாம் நாம் விவாதித்ததை போல உறவுமுறை சொற்களுடன் அதை இணைக்க முயற்சி செய்வோம் ஏனென்றால் நான் நீங்கள் அவர் அவள் அது போன்ற தனிப்பட்ட சொற்களை சொல்லும் போது இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உறவு முறைகளுடன் சில தொடர்பை கொண்டுள்ளது அதை மனதில் வைத்து இப்போது நான் கேள்வி கேட்கிறேன் நாம் எப்படி தனிப்பட்ட சொற்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் நாம் எவ்வாறு இணைக்க முடியும் என்றால் ஒரு வழி அவர்களின் பெயர்களில் இருந்து வித்தியாசமாக மக்களின் அடையாளம் அவர்கள் பணியாற்றிய உறவுமுறை விதிமுறைகள் ஜான் பீட்டர் மேரி அல்லது மூலையில் ஒரு உரோம விலங்கு என்று சொல்லாமல் அதை நாம் நாய் அல்லது பூனை என்று பெயர் சொல்ல முடியும் எனவே இந்த உண்மையில் சரியான பெயர்ச்சொற்கள் மற்றும் பொதுவான பெயர்ச்சொற்கள் பதிலாக தனிப்பட்ட பெயர்ச்சொற்களை பயன்படுத்த முடியும் எனவே குறிப்பிட்ட நபரை குறிப்பாக உறவினர் சொற்களை குறிப்பிட அவர்கள் சுயத்திற்கும் மற்ற நபருக்கும் இடையிலான உறவை குறிப்பிடுகின்றனர் எனவே இது தனிப்பட்ட பெயர்ச்சொற்கள் தேவைப்படுவதற்கான காரணம் ஆகும் நான் என் உங்கள் அல்லது அவர் என்று சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட நபர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உறவு கால இடையே உறவு அடையாளம் என்று அர்த்தம் நான் என் என்று சொல்லும் போது அது நான் என்ற வார்த்தை தொடர்பானது என்று அர்த்தம் நான் உங்கள் என்று போது அது வேறு ஏதாவது அல்லது வேறு ஒருவருடன் தொடர்புடையது என்று அர்த்தம் நான் அவரது என்று சொல்லும் போது நான் அவர் மற்றும் வேறு ஏதாவது அதன் உறவு பற்றி பேசுகிறேன் என்று அர்த்தம் எனவே சுயத்திற்கும் மற்றொரு நபருக்கும் இடையே சில உறவு இருக்க வேண்டும் சுயத்திற்கும் மற்றொரு தனிநபருக்கும் உள்ள இந்த உறவு காரணமாக தனிப்பட்ட சொற்கள் உறவுமுறைகளுடன் வலுவான தொடர்பை கொண்டுள்ளன அது எப்படி வேலை செய்கிறது எப்படி செல்கிறது என்று பார்ப்போம் உறவு முறைகளுடன் ஒரு நபரை குறிக்கும் மற்றும் சுய உறவை விவரிக்கும் மற்றொரு வார்த்தைகளும் உள்ளன மேலும் நாம் முதன்மையாக தனிப்பட்ட பெயர்ச்சொற்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் நான் கொடுத்த உதாரணம் உரோமம் விலங்குகள் வலுவான குழந்தை அல்லது அழகான குழந்தை என்று சொல்லலாம் எனவே நீங்கள் தனிப்பட்ட பெயர்ச்சொற்களை கொண்டு பதிலாக்க முடியும் எனவே அவர்களுக்குள் ஒரு வலுவான இணைப்பு உள்ளது இப்போது நாம் இந்த டொமைனில் உள்ள அகராதியை புரிந்து கொள்ள தனிப்பட்ட பெயர்ச்சொற்களின் அர்த்தங்களை நெருக்கமாக பார்க்க போகிறோம் நாம் உடல் பாகங்களின் விவாதம் தொடங்கிய போது நாம் உறவு விதிகளுக்குள் சென்றோம் இப்போது நாம் தனிப்பட்ட பெயர்ச்சொற்களை நோக்கி நகரும் போது நமது முதல் மற்றும் முக்கிய நோக்கம் அதன் அர்த்தங்களை கண்டுபிடிப்பதே ஆகும் ஒரு முறை நாம் பிடிபட்டால் அல்லது ஒரு பொருளை பிடித்து கொண்டால் பின்னர் நாம் நிச்சயமாக தனிப்பட்ட பெயர்ச்சொல்லால் டைபாலஜி குறித்து முடிவு செய்ய முடியும் அப்படியானால் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் அல்லது எப்படி நாம் தனிப்பட்ட பல்வேறு வகையான தனிப்பட்ட பெயர்ச்சொற்களை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் எனவே ஒருமை முதல் நபர் என்று நினைவில் கொள்ளுங்கள் இவை எளிய இலக்கண பொருள்கள் என்பதால் நீங்கள் அனைவரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருமையின் முதல் நபர் நான் ஒருமையின் இரண்டாவது நபர் நீங்கள் ஒருமையின் மூன்றாவது நபர் வேறு நபர் அல்லது பேசப்படும் விஷயம் நாம் அதை பற்றி பேசுகிறோம் அவர் அவள் அது அவர்கள் எதுவாகவும் இருக்கலாம் எனவே இவை ஆங்கிலத்தில் முதன்மையான தனிப்பட்ட பெயர்ச்சொற்களாக உள்ளன மேலும் இது போன்ற விஷயங்கள் வேறு எந்த மொழியிலும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பெரும்பாலும் உலகின் பெரும்பாலான மொழிகளுக்கு தனிப்பட்ட பெயர்ச்சொற்கள் வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் தனிப்பட்ட பெயர்ச்சொற்களின் வகைப்பாடுகளை புரிந்துகொள்ள லிங்குஇஸ்டஸ் என்ன மாதிரியான டைபாலஜி பொதுமைப்படுத்தல்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் எனவே அது பதினோராவது பொதுமைப்படுத்தல் இருந்து தொடங்கும் நாம் அதை ஜென் பதினொன்று என்று அழைக்க போகிறோம் எனவே சுயாதீனமான பெயர்ச்சொற்களை கொண்ட அனைத்து மொழிகளிலும் நான் உங்களுக்கும் மற்றும் பிறருக்கும் தனிப்பட்ட வார்த்தைகள் வேண்டும் இது கிரீன்பெர்க் 1966 மற்றும் கெய்சர் 2003 ஆகும் இது அனைத்திலும் எழுதப்பட்டது இல்லை அது கிட்டத்தட்ட வேறு சில மொழிகளை கண்டறிய வாய்ப்பு உள்ளதா என்று உங்களுக்கு தெரியாது எனவே இதில் என்ன எழுதப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலும் சுயாதீனமான பிரதிபெயர்களாக எழுதப்பட்டுள்ளது இது தனித்து அவர் அவள் அது போன்ற ஒரு தனியான சொற்களாக உங்களுக்கு தெரிந்தால் அது நிச்சயமாக சுயாதீனமான பிரதிபெயர்களாகும் நீங்கள் அவர்களை ஒன்றாக இணைக்க முடியாது நீங்கள் மற்றும் அவள் மற்ற எல்லாம் ஒன்று என்று சொல்ல முடியாது எல்லாவற்றையும் இந்த வகையிலேயே செயல்படாத ஒரு பிரிவின் கீழ் இணைக்க முடியும் ஏறத்தாழ எல்லா மொழிகளிலும் சுயாதீனமான பிரதி பெயர்களாக இருந்தால் அவை நான் நீங்கள் என்ற தனித்தனியான சொற்களை கொண்டிருக்கும் இது பதினோராவது பொதுமைப்படுத்தல் ஆகும் 12வது பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன பெரும்பாலான மொழிகள் பன்மை பெயரெச்சொற்களை கொண்டுள்ளன என்று 12வது பொதுமைப்படுத்தல் கூறுகிறது இது கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனிப்பது இல்லை அது அனைத்து மொழிகளில் எழுதப்பட்டது இல்லை இது பெரும்பாலான மொழிகளில் எழுதப்படுகிறது இதில் நீங்கள் பெரும்பாலான மொழிகளை சொல்லும் போது மாதிரியின் பெரும்பாலான பகுதியை மறைப்பதை பொதுமைப்படுத்தல் பன்னிரண்டு கூறுகிறது பெரும்பாலான மொழிகளில் சில பன்மை பெயரெச்சொற்கள் உள்ளன எனவே எங்களை போன்ற ஒன்று அவர்கள் என்பது ஒருமை மற்றும் பன்மையை உச்சரிக்கும் இரண்டாவது நபர் பெயர்ச்சொல் அல்ல இரண்டும் ஒரே வார்த்தைகளாக உள்ளன ஆனால் குறைந்தது முதல் மற்றும் மூன்றாவது நபர் என்பது வேறு முதல் நபர் ஒருமை நான் மற்றும் பன்மை நாம் இரண்டாவது நபர் எந்த வேறுபாடும் இல்லை மூன்றாவது நபர் அவர் அவள் அல்லது அது இதற்கு பன்மை அவர்களாக இருக்க போகிறது எனவே இது பொதுமைப்படுத்தல் பன்னிரண்டு ஆகும் பதின்மூன்றாவது பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன பதின்மூன்றாவது பொதுமைப்படுத்தல் என்பது சில மொழிகளிலும் முதல் நபர் பிரத்தியேக உள்ளடக்கிய வேறுபாடு உள்ளது இது அடிக்கடி நிகழாமல் போகலாம் என்று சிலர் மீண்டும் கவனிக்கிறார்கள் எனவே முதல் நபர் சில மொழிகளில் பிரத்தியேக மற்றும் உள்ளடக்கிய வேறுபாடு இருக்கும் நான் இங்கேயும் மாணவர்கள் அங்கேயும் உட்காரும் போது நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் அது நான் சந்தைக்கு செல்வோம் என்று சொல்ல வேண்டும் நாம் சந்தைக்கு செல்வோம் என்றால் மாணவர்கள் இதில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் என்று பொருள் நாம் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்வோம் இங்கே மூன்று சக ஊழியர்கள் உள்ளனர் அங்கே மூன்று மாணவர்கள் உள்ளனர் மற்றும் நான் இங்கு அமர்ந்துள்ளேன் எனவே நான் மாணவர்களை பார்த்து நாங்கள் சந்தைக்கு செல்கிறோம் என்று அதாவது மாணவர்கள் அதிலிருந்து விலக்கு பெறலாம் அது நானும் என் சக ஊழியர்கள் மட்டுமே சந்தைக்கு போகிறோம் எனவே நாம் என்ற வார்த்தை பிரத்தியேகம் மற்றும் உள்ளடக்கியது என் அணியிலுள்ள உங்களை எண்ண போகிறேன் என்று அர்த்தம் நாங்கள் வேறு வழியில் உங்களை எண்ண போவதில்லை என்று அர்த்தம் என் அணியில் என்னுடன் மற்ற மக்கள் இருக்கின்றனர் எனவே இது பதிமூன்றாவது பொதுமைப்படுத்தல் ஆகும் இந்த வகையான ஒரு நிகழ்வு அது சில மொழிகளில் ஏற்படுகிறது ஆனால் அனைத்து மொழிகளிலும் அல்ல இது உண்மையில் ஒரு முழுமையான உலகளாவிய உண்மை அல்ல அது புள்ளியியல் அல்லது உட்குறிப்பு அல்லது ஏதாவது ஒன்றாக இருக்க முடியும் இது முதன்மையான உட்குறிப்பு இது முற்றிலும் உலகளாவியதாக கருதப்படாது இந்த பிரத்தியேக உள்ளடக்கிய வேறுபாடு சில மொழிகளில் கிடைக்கிறது முதல் நபர் உள்ளடக்கிய மற்றும் பிரத்தியேக வேறுபாடு பற்றிய இந்த தகவல் அடுத்த பொதுமைப்படுத்தல்கள் செல்ல உதவும் எனவே அடுத்த பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன இதில் முதல் நபருக்கு பெயர்ச்சொல் மற்றும் பாலின வேறுபாடுகளை பெரும்பாலான மொழிகள் கூறுகின்றன அதே போல் அவர்கள் இரண்டாவது மற்றும் அல்லது மூன்றாம் நபர் பெயர்ச்சொல் மற்றும் பாலின வேறுபாடுகளை கொண்டுள்ளது இது சிறிய தந்திரமான உறவினை புரிந்து கொள்ள உதவுகிறது எனவே அது பற்றி என்ன அது சொல்வது அல்லது அது என்ன காட்டுகிறது ஒரு மொழி பாலின வேறுபாட்டை அனுமதிக்கிறது என்று நாம் சொல்லலாம் எல்லா மொழிகளும் அவ்வாறு செய்ய முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட மொழியில் இந்த வழக்கில் மிகவும் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான மொழிகளில் முதல் நபர் பாலின வேறுபாடுகளை கொண்டிருந்தால் என்னிடம் ஒரு பெண்பால் பதிப்பு மற்றும் ஒரு ஆண்பால் பதிப்பு இருந்தால் அது நிச்சயமாக இரண்டாவது அல்லது மூன்றாவது நபர் பாலின வேறுபாட்டை கொண்டிருக்கும் ஆங்கிலத்தில் முதல் நபர் பெயர்ச்சொல்லில் பாலின வேறுபாடு இல்லை என்பதால் அதற்கு ஆங்கிலம் சரியான உதாரணம் அல்ல இரண்டாவது நபர் மற்றும் ஆனால் நிச்சயமாக மூன்றாவது நபரும் கூட மூன்றாவது நபர் அவர் அவளுக்கு எதிராக இருக்கிறார் ஆனால் நான் மற்றும் நீங்கள் நமக்கு எந்த பாலின வேறுபாடும் இல்லை ஆண்பால் பெண்பால் ஆகிய இரு மொழிகளுக்கும் இடையே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அல்லது வேறுபடுத்தி காட்டும் மொழி ஒன்று இருந்தால் அது நிச்சயம் இரண்டாவது ஒரு மொழியை கொண்டிருக்கும் இந்த வகையில் பல மொழிகள் விழுவதை நீங்கள் காண முடியாது ஆங்கிலம் என்ற ஒரு மொழியில் மூன்றாம் நபர் ஆனால் முதல் மற்றும் இரண்டாவது பாலின வேறுபாடு பற்றி எந்த கருத்தும் இல்லை மற்றொரு தொடர்புடைய பொதுமைப்படுத்தல் பதினைந்தாவது ஒன்றாகும் பதினைந்தாவது பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே பெரும்பாலான மொழிகளில் பன்மை பெயர்ச்சொல் பாலின வேறுபாடுகள் இருந்தால் அவர்கள் ஒற்றை உச்சரிப்பில் பாலின வேறுபாட்டை கொண்டுள்ளனர் இங்கே யோசனை என்னவென்றால் சில நேரங்களில் பன்மை தனிப்பட்ட பெயர்ச்சொல் எங்களுக்கு அல்லது அவர்கள் சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்று ஆங்கிலம் வழக்கில் பாலின வேறுபாடு இல்லை நாம் ஆண்பால் அல்லது பெண்பால் இருக்க முடியும் அவர்கள் நிலைமையை பொறுத்து ஆண்பால் அல்லது பெண்பால் ஆக இருக்க முடியும் ஆண்கள் ஒரு குழு இருந்தால் அது ஒரு ஆண்பால் ஆக இருக்க போகிறது பெண்கள் ஒரு குழு இருந்தால் அது பெண்பால் ஆக இருக்க போகிறது எனவே கட்டமைப்பு அல்லது சொற்பொருள் ரீதியாக நாம் மற்றும் அவர்களுக்கிடையே பாலின நடுநிலை உள்ளன நாம் என்ற சொல்லை கேட்டு அது ஆண்பால் அல்லது பெண்பால் என்பதை நம்மால் அடையாளம் காண முடியாது எனவே ஆங்கிலம் மீண்டும் ஒரு சரியான உதாரணம் அல்ல ஆனால் வேறு எந்த உலக மொழி வழக்குகளில் பன்மை பெயர்ச்சொற்களிலும் ஒரு பாலின வேறுபாடு இருந்தால் அவர்கள் ஒருமை பெயர்ச்சொல்லிலும் ஒரு பாலின வேறுபாடு இருக்க வேண்டும் எனவே நாம் சொற்பொருள் அடிப்படையிலான விவாதத்தின் மூன்றாவது களத்தின் மூன்றாவது களத்தில் என்ன பேசி கொண்டிருந்தோம் என்று ஒவ்வொன்றாக சரிபார்க்கலாம் முதல் தொகுதி பொதுமைப்படுத்தல்கள் உடல் பாகங்கள் தொடர்பான பின்னர் அடுத்த தொகுப்பு நாம் உறவு விதிகளில் இருந்தது மற்றும் மூன்றாவது நாம் தனிப்பட்ட பிரதிபெயர்களை பற்றி பேசுகிறீர்கள் எனவே மேலும் விவாதத்தை எடுத்து கொள்வோம் தனிப்பட்ட பிரதிபெயர்களை உள்ள மோர்பாலஜிகல் கட்டமைப்பு சிக்கலானதா அல்லது எளிமையானதா என்று பார்ப்போம் உறவினர் விதி முறைகளில் நாம் செய்ததை போல எனவே பதினாறாவது பொதுமைப்படுத்தலை பார்ப்போம் பதினாறாம் பொதுமைப்படுத்தல் என்பது எல்லா மொழிகளிலும் ஒருமை மற்றும் பன்மை பெயர்ச்சொல்லிற்கும் இடையே ஒருமைக்கும் தொடர்பு இருக்குமானால் பன்மை என்பது ஒருமையிலிருந்து பெறப்படுகிறது எனவே இந்த சுவாரஸ்யமான மற்றும் ஆங்கில தகவல்களை கொடுக்க முடியும் அதனால் நான் என்ன செய்வேன் என்று நான் இங்கே ஒரு பெட்டியில் எழுத வேண்டும் எனவே ஜென் 16 ஒரு வழித்தோன்றல் உறவு உள்ளது என்கிறார் இது ஒரு வழித்தோன்றல் உறவு பற்றியது இந்த வழித்தோன்றல் உறவுமுறையில் என்ன இருந்து பெறப்பட்டது ஒருமை மற்றும் பன்மை உள்ளது எனவே இது பெறப்பட்டது என்று நாம் கூறலாம் பன்மையில் ஒருமை அதாவது பன்மையில் கலைச்சொல்லோ அல்லது மோர்பாலஜிகல் சிக்கலாலும் அதிகமாக இருக்கும் ஒருமை சேர்மம் அமைப்பியல் ரீதியாக குறைந்த சிக்கலானது எல்லா மொழிகளிலும் ஒருமைக்கும் பன்மை பிரதிபெயர் இடையே ஒரு சொல் தொடர்பு இருந்தால் பன்மை ஒருமையிலிருந்து பெறப்பட்டது என்று நாம் கூறலாம் எனவே ஒருமை என்பது அடிப்படை பன்மை என்பது வகைக்கெழு மற்றொரு வழி சுற்று ஏற்க முடியாது உண்மையில் பன்மையிலிருந்து பெறப்பட்டது என்று நீங்கள் சொல்ல முடியாது மாறாக அது மற்ற வழியில் வேலை செய்கிறது எனவே அது ஜென் பதினாறு பற்றி ஜென் என்றால் என்ன பதினேழாவது பொதுமைப்படுத்தல் அனைத்து மொழிகளிலும் முதல் அல்லது இரண்டாம் நபர் பெயர்ச்சொல் என்ற பன்மை பெயருடன் உருவானால் மூன்றாம் நபர் பெயர்ச்சொல்லின் பன்மையும் அவ்வாறே என்று கூறுகிறது 16வது 17வது ஆகிய இரண்டையும் பொதுமைப்படுத்தல் பற்றி விளக்குவதற்காக நான் சில தகவல்களை பலகையில் எழுதியிருக்கிறேன் பொதுமைப்படுத்தல் பதினாறு பற்றி மீண்டும் பார்ப்போம் பதினாறும் பதினேழும் தொடர்புடையவை எனவே 16வது என்பது ஒருமைக்கும் பன்மைக்கும் இடையே ஒருவகை உறவு இருந்தால் அது பன்மையில் இருந்து பெறப்பட்ட ஒருமை அல்ல 17வது பொதுமைப்படுத்தல் என்பது முதல் அல்லது இரண்டாவது நபர் பெயர்ச்சொல் ஒரு பன்மை மற்றும் அது ஒரு பெயரளவு பன்மை ஆக உருவாக்கப்பட்டது என்றால் பின்னர் மூன்றாவது நபர் பன்மை அதே வழியில் அமைக்க போகிறது இப்போது ரஷ்ய பிரெஞ்சு மற்றும் துருக்கிய மொழிகளிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவல்களை இந்த இரண்டு பொதுமைப்படுத்தல்கள் புரிந்து கொள்ள உதவுமா என்று பார்ப்போம் ரஷியன் தகவல்களை பாருங்கள் ரஷியன் மொழியில் ஓனோ என்று சொல்லும்போது அது ஒன்று என்று பொருள் மற்றும் ஒரு பன்மை ஆன் இ இருக்க போகிறது இல் அல்லது எல்லே பன்மையில் இருக்க போகிறது இல் ஸ் மற்றும் இல்ல் ஸ் என்றும் பிரஞ்சு மொழியில் பன்மை ஆன் ளர் என்று இருக்க போகிறது துருக்கிய மொழியில் அது மூன்றாவது நபர் ஒருமைபற்றி நான் இங்கே மற்றொரு வரியை வரைய வேண்டும் எனவே மூன்றாம் நபர் ஒருமை பன்மையில் நாம் ஒருமை பன்மையை கொண்டுள்ளோம் ரஷியன் மொழியில் மூன்றாவது நபர் ஒருமை பெயர்ச்சொல் ஒன்று அல்லது ஓனோ மூன்றாவது நபர் பன்மை ஆன் இ பிரஞ்சு மொழியில் எல்லே அல்லது இல் மற்றும் பன்மை எல்லே கள் அல்லது இல் ஸ் இருக்க போகிறது துருக்கிய மொழியில் மூன்றாவது நபர் பன்மை இங்கே தகவல்களை பாருங்கள் எனவே இது தனிப்பட்ட பெயர் சொல்லை பற்றி இருந்தது இப்போது நாம் பெயர் சொல்லிற்கு செல்லலாம் ரஷியன் மொழியில் உள்ள பெயர்ச்சொல் புத்தகம் நைகா எனவே பன்மையில் அது நிக் ஐ ஆகிறது பிரஞ்சு மொழியில் அதே பெயர்ச்சொல் புத்தகம் லிவ்ரே மற்றும் பன்மையில் இது லிவ்ரே கள் ஆக இருக்க போகிறது துருக்கி மொழியில் மனிதன் என்ற மற்றொரு பெயர்ச்சொல் ஆதாம் மற்றும் பன்மை வடிவம் ஆதாம் லார் ஆகும் எனவே இப்போது நாம் இங்கே இருந்து என்ன பார்க்கிறோம் நாம் என்ன வகையான வழித்தோன்றலை பார்க்கிறோம் பெயர் சொல் பட்டியலில் புத்தகம் மற்றும் மனிதனையும்பாருங்கள் புத்தகம் நைகா நிக் ஐ லிவ்ரே லிவ்ரேகள் ஆடம் மற்றும் ஆடம் லார் எனவே இம் மூன்று பன்மை வடிவங்களும் ஒருமையிலிருந்து பெறப்பட்டுள்ளன இதைத்தான் பொதுமைப்படுத்தல் பதினாறாவது என்கிறோம் ஒருமை பன்மை பற்றி நீங்கள் பேசும் போது ஒருவகை விதி இருந்தால் பன்மையில் இருந்து பெறப்பட்ட பன்மையே அது ஒருமையிலிருந்து பெறப்படுகிறது இப்போது பதினேழாம் இடத்தை பார்ப்போம் முதல் அல்லது இரண்டாம் நபர் பெயர்ச்சொல்லின் பன்மை பெயர் சொல்லில் மூன்றாவது நபரின் பன்மையும் ஒன்று தான் எனவே இங்கே நாம் ரஷியன் பிரஞ்சு மற்றும் துருக்கி ஆகிய மொழிகளில் உள்ள தகவல்கள் உண்மையில் நமக்கு நேரடியாக உதவவில்லை ஆனால் நாம் மூன்றாம் நபர் தகவல்களை பார்க்க முடியும் இங்கே முதல் மற்றும் இரண்டாவது நபர் தகவல்கள் இல்லை ஒரு வேளை நீங்கள் அதை பற்றி மேலும் அறிய புத்தகம் பார்க்கவும் ஆனால் குறைந்தது நீங்கள் பார்க்கும் மூன்றாவது நபர் ஒரு பெயரளவு பன்மையில் குறிப்பதாக உள்ளது எனவே முதல் மற்றும் இரண்டாவது நபர் மீது ஒரு பெயரளவு பன்மையில் அடையாளகுறியீடு இருந்தால் அது நிச்சயமாக மூன்றாவது நபர் ஆக இருக்கும் மற்ற வழிச்சுற்று உண்மையாக இருக்கலாம் ஆனால் குறைந்தது முதல் மற்றும் இரண்டாவது வழக்கில் பெயரளவு பன்மை இணைப்பு முன்னிலையில் பிரதிபலிக்க அல்லது மூன்றாம் நபர் அதே போன்ற விஷயங்களுக்கு வழி செய்ய போகிறது எனவே இது பதினாறாவது மற்றும் பதினேழாவது பொதுமைப்படுத்தல்கள் ஆகும்